வணக்கம் மற்றும் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நான் ரவி சந்திரன் ஐ டி கான்பூரில் உங்களுக்கு பாடத்திட்டத்தை வழங்குகிறேன் நான் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்தவன் இது இந்த பாடத்திட்டத்தின் மூன்றாவது வாரம் நாம் இந்த மூன்றாவது வாரத்தின் தொகுதி 6 இல் இருக்கிறோம் மொத்தமாக நாம் 18 வது விரிவுரையை முடிக்கப் போகிறோம் இந்த வாரம் இது கடைசி சொற்பொழிவு மற்றும் முற்றிலும் இது பழக்கவழக்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பழக்கவழக்கங்கள் என்றால் என்ன நல்ல பழக்கங்களை உருவாக்குவது கெட்ட பழக்கங்கள் மற்றும் டோபமைன் போன்ற பழக்கங்களுடன் தொடர்புடைய விஷயங்கள் மற்றும் இவை அனைத்தும் பேசப்பட்டுள்ளன இப்போது இந்த சொற்பொழிவில் குறிப்பாக நான் கெட்ட பழக்கங்களை சமாளிப்பதிலும் குறிப்பாக வெற்றிகரமான பழக்கங்களை உருவாக்குவதிலும் அதிக கவனம் செலுத்தப் போகிறேன் உங்கள் ஆளுமையை வளர்த்து பின்னர் அவற்றை வளர்ச்சிப் பழக்கங்களாக வளர்க்க வேண்டிய பழக்கங்கள் யாவை நான் தொடங்குவதற்கு முன்பு வழக்கம் போல் கடந்த சொற்பொழிவில் நாம் என்ன செய்தோம் என்பதற்கான ஒரு சுருக்கமான சிறப்பம்சத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் இதனால் நாங்கள் செய்ததை நீங்கள் விரைவாக மீண்டும் புரிந்துகொண்டு பின்னர் தற்போதைய ஒன்றைத் தொடரலாம் எனவே முந்தைய விரியுரையில் உற்பத்தித்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஜைகோர்னிக் விளைவைப் பயன்படுத்துவதில் நான் கவனம் செலுத்தினேன் இந்த உண்மையை நான் வலியுறுத்தினேன் ஏனென்றால் முடிக்கப்படாத செயல்பாடு பதட்டத்தைத் தருவதால் அது உங்களுக்கு மனச்சோர்வை கூட ஏற்படுத்தும் ஒரு செயல்பாட்டில் கவனம் செலுத்தி அது முடியும் வரை அதனுடன் இருப்பது முக்கியம் எனவே இந்த பொன்னான விதியை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் நீங்கள் அதை தொடங்கினால் அதை முடித்து விடுங்கள் அதை இடையில் விட்டுவிடாதீர்கள் இது உங்கள் ஆளுமையில் நீங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வளர்ச்சி பழக்கம் இந்த அறிவு மட்டுமே நீங்கள் உணரும் ஒத்திவைப்பை முறியடிக்க உதவுகிறது இது ஆரம்ப சிக்கல் மட்டுமே நீங்கள் எப்படியாவது தொடங்கினால் எப்படியும் அதை முடிப்பீர்கள் இந்த பணிகள் மீண்டும் முடிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவை உங்கள் மூளையில் பிரீமியம் இடத்தை ஆக்கிரமித்து தடுப்பதன் மூலம் அதிக அளவு மன வளங்களைப் பயன்படுத்துகின்றன ஆனால் நீங்கள் அதை முடிக்கும் வரை அவை போக மறுக்கிறது அதனால்தான் நீங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் அல்லது எந்தவொரு தொடர் நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் அவை உங்கள் occupy மேக்சிமம் அவை அங்கேயே இருக்கின்றன அதிகபட்ச வளங்களை ஆக்கிரமிக்கின்றன ஆனால் யார் என்ன செய்தார்கள் அந்த நபருக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறியும் வரை கதை முடிந்துவிட்டது என்பதை மூளை புரிந்துகொள்ளும் வரை இது உங்களை மீண்டும் மீண்டும் மிகவும் போதைக்கு அடிமையாகி பின்னர் உங்கள் பெரும்பாலான நேரத்தைப் பயன்படுத்த வைக்கும் தொடர் ஒரு அர்த்தமற்ற நேரத்தை அடைகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் அதற்கு அடிமையாக இருப்பதால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை நீங்கள் அதைப் பார்க்க வைக்கும் பழக்கம் மட்டுமே அது வேறு ஒன்றும் இல்லை மேலும் ஜைகோனிக் விளைவு பின்னணியில் உள்ளது அது முடியும் வரை நீங்கள் அதைப் பார்ப்பதை அது அது உறுதிசெய்கிறது மேலும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் தங்கள் லாபத்தை அதிகரிக்க இதைப் பயன்படுத்துகின்றனர் ஏனென்றால் இது பார்வையாளர்களின் உளவியல் என்று அவர்களுக்குத் தெரியும் அவர்கள் அதை முடிக்கும் வரை பல ஆண்டுகளுக்கு அதை தொடர முடியும் இந்த விஷயத்தை அவர்கள் மனதில் அடிமைப்படுத்தியவுடன் அவர்கள் அங்கு இருக்கும் குழப்பமில்லாத விஷயங்களைத் தீர்க்க விரும்புகிறார்கள் எனவே இது எல்லா நேரத்திலும் உங்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கும் மேலும் அவர்கள் இதைப் பணமாக்கிக் கொள்கிறார்கள் இப்போது அதே வழியில் வீடியோ கேம்களும் அதை விளையாடுபவர்களை அடிமையாக்க அதே கொள்கையைப் பயன்படுத்துகின்றன இது ஒரு மூடல் நிலையை அடைய அவர்களை அனுமதிக்கும் ஆனால் அதை முடிக்க அவர்களை அனுமதிக்காது எனவே ஜைகோனிக் விளைவின் உள்மயமாக்கல் எந்தவொரு செயல்பாட்டிலும் வெற்றிபெற அல்லது சிறந்து விளங்குவதற்கு மிகவும் தேவையான உள்ளார்ந்த உந்துதலை உங்களுக்கு வழங்க முடியும் உங்கள் உள் மையத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் உங்கள் உட்புறம் உள்வாங்கவும் செயல்பாட்டை முடிப்பதன் அடிப்படையில் உற்பத்தித்திறனைப் பெற இந்த விளைவைப் பயன்படுத்துவது எந்தவொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முயற்சிகளிலும் சிறந்து விளங்கப் போகிறது மன அழுத்தத்தைத் தீர்ப்பதற்கு உங்களை அழைத்துச் செல்வதால் உங்கள் மூளையை முழுமைகளைத் தேடுவதற்கு நீங்கள் மறுதொடக்கம் செய்யலாம் மேலும் இது நல்ல உணர்வைத் தருகிறது நீங்கள் ஒரு செயலைச் செய்கிறீர்கள் அதைப் பற்றி நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் மற்றொரு செயலைச் செய்கிறீர்கள் நீங்கள் மிகவும் நன்றாக உணர்கிறீர்கள் நீங்கள் இன்னும் நிறைய செய்ய விரும்புகிறீர்கள் ஒரு முழுமையற்ற செயல்பாட்டை ஒன்றன் பின் ஒன்றாக விட்டுவிடுவதற்குப் பதிலாக நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதைப் பாருங்கள் ஒன்றை முடித்து மற்றொன்றுக்குச் சென்றவுடன் உங்கள் தன்னம்பிக்கை எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பாருங்கள் எனவே உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள விரும்பும் வரை இதை ஒரு மந்திரமாக வைத்திருங்கள் நீங்கள் ஒன்றை தொடங்கினால் நீங்கள் அதை முடியுங்கள் இப்போது இந்த வார கடைசி சொற்பொழிவில் வெற்றியின் அடிப்படையில் இந்த நல்ல பழக்கங்களையும் நல்ல பழக்கங்களையும் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைப் பார்ப்பதற்கு முன்பு முதலில் கெட்ட பழக்கங்களை நிறுத்துவதைப் பார்ப்போம் இப்போது கெட்ட பழக்கங்களை நிறுத்துவது இந்த செயல்முறையில் மூளையை மறுசீரமைத்தல் மற்றும் பழக்கம் சங்கிலி வளையத்தை மறுசீரமைத்தல் ஆகியவை அடங்கும் மூளைக்கு நல்லதை கெட்ட பழக்கத்திலிருந்து வேறுபடுத்துவது எப்படி என்று தெரியாது இது மிகவும் சுவாரஸ்யமானது நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தையோ அல்லது கெட்ட பழக்கத்தையோ வளர்த்துக் கொண்டாலும் மூளை அதே முறையில் செயல்படுகிறது பின்னர் அது உங்களிடம் உள்ள இன்பப் பகுதியை விடுவிக்க அதே வகையான விஷயத்தைத் திரும்பப் பெற முயற்சிக்கும் வரை டோபமைனை வெளியிடுகிறது இப்போது ஒரு கெட்ட பழக்கத்தை எப்படி நிறுத்துவது பதில் என்னவென்றால் நீங்கள் எப்படி அதை ஆரம்பித்தீர்களோ அப்படியே அதை நிறுத்துங்கள் சிறிய துண்டுகளாக நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தையும் எவ்வாறு தொடங்கினீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரே இரவில் தொடங்கவில்லை பின்னர் நீங்கள் அதை தொடங்கிய நாளில் நீங்கள் முழு விஷயத்தையும் தொடங்கவில்லை நீங்கள் ஒரு புகைப்பிடிப்பவராக இருந்தால் நீங்கள் முதல் முறை எப்படி புகைபிடிக்கத் தொடங்கினீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் யாரோ உங்களுக்கு முதல் பஃப் கொடுத்தார்கள் பின்னர் உங்களுக்கு இருமல் வந்தது மற்றும் உங்களால் வாசனையை கூட பொறுத்துக்கொள்ள முடியவில்லை பின்னர் நீங்கள் அதை தூக்கி எறிந்தீர்கள் இரண்டாவது நாள் மீண்டும் நீங்கள் சற்று அதிகமாக எடுத்துக் கொண்டீர்கள் நீங்கள் அரை சிகரெட்டை பிடித்தீர்கள் ஆனால் மீண்டும் அதிக இருமல் எனவே உங்களால் அதை தாங்க முடியவில்லை மூன்றாவது நாள் முழுமையான ஒன்று எனவே நான்காவது நாள் மீண்டும் முழுமையான ஒன்று ஒரு வாரத்திற்குப் பிறகு நீங்கள் அதை இரண்டாக ஆக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் தொடங்கிய நாளிலேயே தொடர்ந்து புகைப்பிடிப்பவராக மாறவில்லை சங்கிலி புகைப்பிடிப்பவராக மாற உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் ஆனால் இப்போதுதான் நீங்கள் உணர்கிறீர்கள் அது ஒரு சங்கிலியாக மாறிவிட்டது அது உங்களை அடிமைப்படுத்தியுள்ளது பின்னர் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறீர்கள் நீங்கள் தொடங்கிய விதத்தில் சிறிது சிறிதாக செல்ல விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டு புகைபிடிப்பதற்குப் பதிலாக 10 க்கு பதிலாக நான் அதை 9 ஆகவும் பின்னர் 8 ஆகவும் பின்னர் 5 ஆகவும் செய்வேன் பின்னர் நீங்கள் 231 க்கு வரலாம் கடைசியாக மெதுவாக நீங்கள் அதை பகுதிகளாக செய்ய வேண்டும் பின்னர் அதிர்வெண்ணை அதிகரிக்க வேண்டும் நான் ஒன்று பிடித்தேன் நாளை நான் ஒரு விடுமுறை கொடுக்கப் போகிறேன் பின்னர் நாளை மறு நாள் மற்றொன்று பிடிப்பேன் எனவே இடைவெளிகளை அதிகரிக்கவும் பின்னர் மீண்டும் இடைவெளிகள் அதிகரிக்கும் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பின்னர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை பின்னர் அதை முற்றிலுமாக நிறுத்த முடியும் என்பதை நீங்கள் மெதுவாக உணர்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை சிறிது சிறிதாக தொடங்கிய விதத்தை விதத்திலேயே நிறுத்துங்கள் அதே வழியில் நீங்கள் மது அருந்துவதைப் பார்த்தால் இது சுவைக்கும் உடலுக்கும் கூட வெறுப்பாக இருந்த முதல் சிப்பில் இருந்து இருந்து தொடங்குகிறது மக்கள் மது அருந்துவதை நான் பார்த்திருக்கிறேன் எனவே அவர்கள் தங்கள் மூக்கை மூடி பின்னர் முதல் சிப்பை எடுக்கும்போது கண்களை மூடுகிறார்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகும் அவர்களால் வாசனையை கூட பொறுத்துக்கொள்ள முடியாது அது மிகவும் வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது ஆனால் பின்னர் நிறுவனம் ஆறுதல் வசதி சமூக வலைப்பின்னல் உடன்படாத விஷயங்களை மறக்கும் திறன் எனவே இந்த விஷயங்கள் தான் இதை ஒரு தீய பொறியாக மாறுகிறது பின்னர் போதை தொடர்கிறது ஆனால் முதல் சிப்பும் இன்னும் சில சிப்புகளும் உண்மையில் ஆபத்தானவையாக இருந்தன ஆனால் அது வெறுப்பாக இருந்தபோதிலும் மற்ற கவர்ச்சிகரமான காரணிகளால் அவர்கள் தொடர்ந்தனர் இப்போது நீங்கள் சூழலையும் வட்டத்தையும் மாற்ற வேண்டும் பின்னர் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அதிகரித்த இடைவெளிகளில் சிறிது சிறிதாக மீண்டும் அதே விஷயத்தைப் பின்பற்றவும் இதேபோல் ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றுவதற்கான உங்கள் முதல் முயற்சி தொடங்க வேண்டும் எனவே நான் சொன்னது போல் சிறிது சிறிதாக பின்னர் படிப்படியாக இடைவெளியை அதிகரிக்கவும் பயன்பாட்டின் அதிர்வெண் குறைய வேண்டும் கெட்ட பழக்கங்கள் பொதுவாக என்றென்றும் மறைந்துவிடாது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் இது பழக்கவழக்கங்கள் மறைந்துவிட்டன என்று நீங்கள் நினைத்தால் இல்லை அவை உங்கள் மனதில் எங்கோ பதுங்கியிருக்கின்றன நீங்கள் பழக்கத்தைத் தொடங்கியவுடன் மூளை அதை அவ்வளவு எளிதாக விட்டுவிடப் போவதில்லை ஒரு வருடத்திற்குப் பிறகு நீங்கள் புகைபிடிப்பதையோ குடிப்பதையோ நிறுத்திவிட்டீர்கள் என்று நான் சொன்னாலும் நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு நெருங்கிய நண்பர் நண்பர் வந்து மிகவும் மகிழ்ச்சியான செய்தியைப் பகிர்ந்து கொள்கிறார் அவர் கூறுகிறார் வாருங்கள் இதை நாம் குடிப்போம் ஒரு பானம் அல்லது ஒரு சிகரெட் இது மிகவும் சோகமான தருணத்திலும் நிகழலாம் நீங்கள் மது அருந்துவதையும் புகைபிடிப்பதையும் நிறுத்த வேண்டும் என்று விரும்பிய பெண் உங்களை திருமணம் செய்து கொண்டார் உங்களை விட்டுச் சென்றவர் ஏமாற்றம் விரக்தி மற்றும் கோபத்தின் அந்த தருணத்தில் மீண்டும் சுமார் 10 ஆண்டுகளாக நீங்கிவிட்டதாக என்று என்று நீங்கள் நினைத்த அதே பழக்கத்தை தொடர்கிறீர்கள் எனவே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பழக்கவழக்கங்கள் இருக்கும் கெட்ட பழக்கங்கள் என்றென்றும் மறைந்துவிடப் போவதில்லை எனவே நல்ல பழக்கங்கள் உள்ளன நீங்கள் நல்ல பழக்கங்களை உருவாக்கினால் அவையும் உள்ளன நல்ல மற்றும் கெட்ட பழக்கவழக்கங்கள் அவை இருக்கின்றன இது கொழுப்பு வயிற்றுக்குக் கீழே உள்ள சிக்ஸ் பேக் போன்றது இது சிக்ஸ் பேக் ஏதோ ஒரு வெளிப்புற மூலத்திலிருந்து முழுவதுமாக உங்களிடம் வருவது போல் இல்லை அ அது உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் அதை வெளியே கொண்டு வர வேண்டும் அதை மூடியிருக்கும் கொழுப்பைக் குறைப்பதன் மூலம் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் பின்னர் கொழுப்பை தசையாக மாற்றி பொருத்தமான இடங்களில் வலுப்படுத்துவதன் மூலம் அதை வெளிக்கொணர வேண்டும் எனவே நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீர்கள் அது ஏற்கனவே மறைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டு வருவது ஒன்றும் புதிதல்ல அதே வழியில் மறைக்கப்பட்ட நல்ல பழக்கங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் பின்னர் கெட்டவை நிறுத்தப்பட வேண்டும் எனவே நீங்கள் அதைச் செய்ய முடிந்தால் நீங்கள் கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடியும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரு நல்ல பழக்கத்துடன் மாற்ற முயற்சி செய்யுங்கள் எனவே உதாரணமாக நீங்கள் புகைபிடிப்பதை நிறுத்த முடியாவிட்டால் நீங்கள் குமிழி பசையை மெல்லுவது போன்ற மாற்றீட்டை முயற்சிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே உங்கள் வாய்க்கு நீங்கள் இதை மாற்ற முயற்சிப்பது போன்ற ஒன்று தேவை முற்றிலும் அடிமையாக மாறியுள்ள காபி குடிக்கும் பழக்கத்தை உங்களால் கைவிட முடியாவிட்டால் அதே நேரத்தில் அதிர்வெண்ணைக் குறைக்க முயற்சிக்கவும் அதற்கு பதிலாக பச்சை தேயிலை தேநீர் போன்ற ஒன்றை மாற்ற முயற்சிக்கவும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒரு காபியிலிருந்து நீங்கள் பெறும் அதே வகையான ஆற்றலை நீங்கள் பெறுகிறீர்கள் ஆனால் அது குறைவான தீங்கு விளைவிக்கும் எனவே மாற்ற முயற்சிக்கவும் அசல் போல மோசமாக இல்லாத ஒரு மாற்றீட்டைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் மெதுவாக நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளலாம் பின்னர் சோதனை காலங்களில் நல்ல பழக்கத்தை வலுப்படுத்துவது மீண்டும் மிகவும் முக்கியமானது எனவே சோதனை நேரங்கள் உள்ளன குடிப்பதில்லை என்ற இந்த நல்ல பழக்கத்தை நீங்கள் வளர்த்துள்ளீர்கள் என்று கொள்வோம் சோதனை நேரம் என்பது என்பது நீங்கள் மனச்சோர்வடைந்துவிட்டீர்கள் நீங்கள் மனச்சோர்வடைந்தபோது தொடங்கியபோது முன்பை விட மனச்சோர்வடைந்ததால் இது ஒரு சோதனை நேரம் நீங்கள் உங்கள் மூளையிடம் சொல்ல வேண்டிய நேரம் இது என்ன நடந்தாலும் நான் அந்த பழக்கத்தை மீண்டும் தொடங்கப் போவதில்லை பின்னர் தள்ளிப்போடுதல் அடிப்படையில் நீங்கள் செய்யும் மற்றொரு விஷயம் அது நீங்கள் நிறுத்த வேண்டிய மற்றொரு பழக்கம் தள்ளிப்போடுதல் அதாவது பல்வேறு காரணங்களுக்காக விஷயங்களை தேவையில்லாமல் தாமதப்படுத்துதல் ஒரு பெரிய பணியைப் பார்த்து நீங்கள் பாதிக்கப்படும் போது வழக்கமாக நீங்கள் தள்ளிப்போடுகிறீர்கள் உண்மையில் பணி சேர்ந்து பின்னர் அது பெரியதாகிவிடும் ஏனென்றால் அது மிகவும் சிறியதாகவும் எளிதில் நிர்வகிக்கக்கூடியதாகவும் இருந்தபோது நீங்கள் அதை செய்யவில்லை ஆனால் இந்த பெரிய பணியை நீங்கள் எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் இது நீங்கள் முடிப்பதற்கு ஒரு வகையான கடினமான பணியாகத் தெரிகிறது பழமொழி கூறுவது போல் நீங்கள் எப்படி யானையை சாப்பிடுகிறீர்கள் என்று யாராவது கேட்டபோது ஒரு பழமொழியிலிருந்து பதில் வழங்கப்பட்டது அது கூறுகிறது நீங்கள் ஒரு யானையை சிறிது சிறிதாக சாப்பிடுகிறீர்கள் எனவே நீங்கள் அதை முழுவதுமாக சாப்பிடுவதில்லை ஆனால் நீங்கள் அதை சிறிது சிறிதாக சாப்பிடுகிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பெரிய பணிகளை நிர்வகிக்கக்கூடிய பாகங்களாக பிரிக்க வேண்டும் இப்போது இந்த வாரம் பொதுவாக ஒரு முழு வாரத்திற்கு பரவுகிறது என்று நீங்கள் முடிவு செய்யும் போது இந்த செயல்பாடு எனவே செயல்பாட்டை நான் என்ன செய்வேன் இந்த ஒரு வார விஷயம் என்று நினைப்பதற்குப் பதிலாக நான் அதை ஏழு உருப்படிகளாகப் பிரிப்பேன் ஒவ்வொரு நாளும் நான் அதை மட்டுமே தீர்மானிப்பேன் இப்போது ஒவ்வொரு நாளும் நிர்வகிக்கக்கூடிய பகுதியை நீங்கள் செய்தவுடன் நீங்கள் ஒரு பகுதியை முடிக்கும் ஒவ்வொரு முறையும் மூளை டோபமைனை வெளியிடுகிறது மேலும் இது அடுத்த பகுதியை எடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறது சிந்திப்பதற்கும் அதிகமாக உணருவதற்கும் பதிலாக இது மிகவும் பெரியது என்னால் அதைக் கையாள முடியாது நீங்கள் அவற்றை பகுதிகளாகப் பிரித்து பின்னர் அவற்றை தனித்தனியாகக் கையாண்டு டோபமைனை வெளியிடுகிறீர்கள் எனவே சிறிய பகுதியை செய்வதிலிருந்து கூட நீங்கள் மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் செயல்பாட்டை முடித்தவுடன் ஒரு வகையான உற்சாகத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் முடிவு கோட்டைப் பார்க்க முடியாதபோது ஆற்றல் நிலை குறைகிறது அதாவது டோபமைன் வெளியிடப்படாது அது எதிராக வேலை செய்யும் அது உங்களை சோர்வாக உணர வைக்கும் இது பல நாட்கள் இவ்வளவு நேரம் எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கும் போது இது நேரத்தை நேரத்தை எடுக்கும் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு 3 ஆண்டுகள் ஆகும் எனவே நான் இப்போது முடிவு கோட்டைப் பார்க்கவில்லை எனவே ஒரு புத்தகத்தை எழுதுவதற்குப் பதிலாக நான் சில சிறிய கட்டுரைகளை எழுதுவேன் பின்னர் அதை வெளியிடுவேன் அதைப் பற்றி நான் மகிழ்ச்சியடைவேன் எனவே சில செயல்பாடுகள் நேரம் எடுக்கும் எனவே நான் கொடுத்த உதாரணம் புத்தகம் கூட பின்னர் நீங்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய அத்தியாயங்களாகப் பிரிக்கிறீர்கள் சிலர் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 பக்கங்களாவது எழுத வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் சிலர் ஒரு நாளைக்கு 1 பக்கம் மட்டுமே எழுத வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அதுவே போதும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முடிவு கோட்டைப் பார்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் டோபமைன் மற்றும் அட்ரினலின் இரண்டையும் பெறுகிறீர்கள் அட்ரினலின் ஏற்கனவே நான் உங்களுடன் பேசினேன் இது நீங்கள் அதிக ஆற்றல் தேவைப்படும் ஒரு சண்டை அல்லது பறக்கும் சூழ்நிலையில் இருக்கும் நெருக்கமான சந்திப்புகளில் சுரக்கிறது எனவே அதுவும் உங்களுக்கு உதவுகிறது ஆனால் எதிர்மறையான உணர்ச்சி நிலை காரணமாக பெரும்பாலான கெட்ட பழக்கங்கள் உருவாகின்றன என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள் சலிப்பு விரக்தி அல்லது மனச்சோர்வு போன்றவை நீங்கள் எதையாவது செய்வதைத் தவிர்த்ததால் பெரும்பாலான நேரங்களில் நீங்களே உங்களை அந்த நிலைக்கு அழைத்துச் சென்றீர்கள் நீங்கள் அதை முழுமையடையாமல் விடுகிறீர்கள் அது உங்களை மூழ்கடிக்க விடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த கட்டத்தை அடைகிறீர்கள் எனவே மந்த நிலையை எதிர்கொள்ளுங்கள் சோம்பலின் உஉச்சத்தை செயல்பாட்டின் மூலம் உங்கள் வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் உங்களை பிஸியாகவும் அதிக வேலை கொண்டவராகவும் வைத்திருங்கள் எனவே நீங்கள் காலையில் உங்கள் அலுவலகத்தில் ஏதாவது வேலையை வேலையை முடிக்கிறீர்கள் மாலையில் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு உள்ளது அல்லது நீங்கள் சென்று வேறு ஏதேனும் செயல்பாட்டில் ஈடுபடுகிறீர்கள் எனவே உங்களை பிஸியாக வைத்திருங்கள் உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான உங்கள் செயல்பாடுகளை முடிப்பதில் பன்முகத்தன்மையுடன் இருங்கள் எனவே பல கிளப்கள் பல செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுங்கள் உங்கள் உணவை சம்பாதிக்க நீங்கள் செய்து வரும் முக்கிய வேலையைத் தவிர இப்போது அது உங்களுக்கு எப்படி உதவ முடியும் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வர இது உங்களுக்கு உதவும் எனவே வேலை செய்யும் இடத்தில் சிக்கல் உள்ளது ஆனால் நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடச் சென்றீர்கள் பின்னர் உங்கள் நண்பர்களைச் சந்தித்தீர்கள் பின்னர் நீங்கள் விளையாட்டை வென்றீர்கள் மக்கள் உங்களைப் பாராட்டினர் அனைத்து வேலை அழுத்தமும் முற்றிலும் நீக்கப்பட்டது அரை மணி நேரம் விளையாடிய பிறகு நீங்கள் நிம்மதியாக உணர்ந்தீர்கள் எனவே உங்களை அதிக வேலையை கொண்டிருங்க ள் பின்னர் உங்களுக்கு வரும் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் இதனால் நீங்கள் வேலையை கொண்டிருக்க முடியும் அதை எப்படி கையாள்வது என்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் அனைத்து பணிகளையும் முடிப்பீர்கள் பின்னர் நீங்கள் டோபோமைனின் வெளியேற்றுதலை அனுபவிப்பீர்கள் நான் இப்போது கெட்ட பழக்கங்களைப் பற்றி பேசினேன் நீங்கள் கெட்ட பழக்கங்களைக் கையாள முடிந்தவுடன் நல்ல பழக்கங்களை வளர்ப்பதைப் பற்றி பார்ப்போம் ஏனென்றால் மேலும் ஒரு வழிகாட்டும் கொள்கையை மனதில் வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மூளையை லேசாகவும் விடுபட்டதாகவும் வைத்திருங்கள் எப்போதும் உங்கள் மூளையை லேசாகவும் விடுபட்டதாகவும் வைத்திருக்க முடிவு செய்யுங்கள் உங்கள் மூளையை லேசாகவும் விடுபட்டதாகவும் வைத்திருக்க கெட்ட பழக்கங்களிலிருந்து உருவாகியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு உள்ளடக்கத்தை நீங்கள் அகற்ற வேண்டும் நீங்கள் உருவாக்கிய கொழுப்பு கெட்ட பழக்கங்களின் காரணமாக மூளை நிறைய கொழுப்பைக் குவிக்கிறது பின்னர் அது ஆக்கிரமிக்கிறது பின்னர் அது அதை உற்சாகப்படுத்துவதில்லை எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மூளையையும் மனதையும் விடுவிக்கும் நல்ல பழக்கங்களை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் உங்கள் மூளையையும் மனதையும் விடுவிக்கக்கூடிய சில நல்ல பழக்கங்கள் யாவை இப்போது மூளை என்பது உண்மையில் உங்கள் மண்டை ஓட்டின் மேல் பகுதிக்குள் இருக்கும் உடல் பகுதியாகும் மூளை மூளையிலிருந்து வெளிப்படுகிறது ஆனால் அதிலிருந்து வரவேண்டும் என்ற என்ற அவசியமில்லை ஆனால் மனம் ஒரு வகையான முழுமையான சூழப்பட்ட கருத்து எனவே அது பல விஷயங்களை உள்ளடக்கியது உங்கள் நனவான மனம் ஆழ்நிலை மனம் கூட்டு மனம் எனவே இது உங்களுக்கு அப்பால் செல்கிறது ஆனால் இரண்டுமே மூளைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் மூளைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் மனமும் திக்குமுக்காடுகிறது நீங்கள் மூளையை விடுவிக்க வேண்டும் இதனால் உங்கள் மனமும் சுதந்திரமாக இருக்கும் மூளை மற்றும் மனதை சுதந்திரமாக வைத்திருக்க நீங்கள் என்ன செய்ய முடியும் இது இறுதியில் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள உங்களுக்கு உதவும் பின்னர் அது உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் குறிப்பு எண் 1 எந்தவொரு பணியையும் முடிக்காமல் நிறைவடையாமல் முழுமையாக்காமல் விட்டுவிடாமல் இருப்பது கவனிக்கப்படாமல் விடப்படும் எந்தவொரு பணியும் நீங்கள் அதற்குத் திரும்பி வந்து அதை முடிக்கும் வரை உங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் நீங்கள் அதை முடிக்க மறுத்தால் நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் இதுதான் நீங்கள் அதை முடிக்க மறுத்தால் அது உங்கள் மூளையில் கனமாக இருக்கும் இதனால் நீங்கள் கவனம் செலுத்துவதற்கும் புதிய செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவதற்கும் குறைவான இடம் கிடைக்கும் எனவே முதல் ஒன்று எதையும் முடிக்காமல் விடாதீர்கள் இரண்டாவது நீங்கள் அதை முடிக்காமல் விட்டுவிடலாம் என்று நினைத்தால் உங்கள் மூளையில் அதிக சுமை இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் இது புதிய செயல்பாடுகளில் கவனம் செலுத்தவோ அல்லது கவனம் செலுத்தவோ உங்களை அனுமதிக்காது மூன்றாவது புள்ளி ஒரு தொடர் நாவலைப் படிப்பது அல்லது ஒரு தொலைக்காட்சி தொடரைப் பார்ப்பது இது தொடர் அடிமைகளாக மாறும் பழக்கத்தில் உங்களை இணைக்க வாய்ப்புள்ளது எனவே இதே விஷயம் விளையாட்டுகளுக்கும் பொருந்தும் இது உங்களை விளையாட்டிற்கு அடிமையாக மாற்றும் பல இளம் புத்திசாலிகள் ஐ யின் பெரிய நிறுவனங்களில் கூட தங்கள் தொழில் வாழ்க்கையை இழந்துவிட்டனர் ஏனென்றால் அவர்கள் விளையாட்டிற்கு அடிமைகளாக மாறிவிட்டனர் அவர்கள் இதை இதை உணராததால் தான் மூளையின் இந்த அம்சமே உண்மையில் அவர்களைப் பிடித்து அடிமைப்படுத்தியுள்ளது பின்னர் அவர்களை தவறாக வழிநடத்தி பின்னர் அவர்கள் ஏதோ தவறு செய்ததாக வருத்தப்பட வைத்தது அவர்கள் வளர்த்த ஒரு கெட்ட பழக்கத்தின் காரணமாக பின்னர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் வருத்தப்படுகிறார்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நல்ல பழக்கங்களை நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் நல்ல பழக்கவழக்கங்களையும் வெற்றியையும் பார்த்தால் அவை கைகோர்த்துச் செல்கின்றன நல்ல பழக்கவழக்கங்கள் எங்கிருந்தாலும் வெற்றி தானாகவே வரும் அல்லது நீங்கள் ஒரு வெற்றிகரமான நபரைப் பார்த்தால் மற்றும் அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் அவர் அல்லது அவள் பல நல்ல பழக்கங்களைக் குவித்திருப்பதை நீங்கள் உணருவீர்கள் எனவே அவை கைகோர்த்துச் செல்கின்றன நல்ல பழக்கவழக்கங்கள் உங்கள் செயல்திறனை தீர்மானிக்கின்றன உங்கள் முதலாளி மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நிறைய அன்பையும் மரியாதையையும் பெற்றுத் தருகின்றன எந்தவொரு நல்ல பழக்கமும் அது காலந்தவறாமையாக இருக்கட்டும் அது உங்களை ஒரு நல்ல இனிமையான முறையில் சீர்படுத்தும் ஒன்றாக இருக்கட்டும் நன்றாக பணிவுடன் பேசுவது போன்ற உங்கள் தகவல்தொடர்பு திறனாக இருக்கட்டும் தனிப்பட்ட நபர்களுக்கிடையேயான தகவல்தொடர்புகளில் பேசும்போது உங்கள் அனைத்து மென்மையான திறன்களையும் பயன்படுத்துவதாக இருக்கட்டும் இது உங்கள் நேர மேலாண்மை திறன்களாக இருக்கட்டும் மோதல்களைச் சமாளிப்பதற்கான உங்கள் திறனாக இருக்கட்டும் மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கோ அல்லது உங்கள் பழக்கவழக்கங்களைக் கையாள்வதற்கான உங்கள் திறனாக இருக்கட்டும் எனவே உங்கள் செயல்திறனின் அளவை தீர்மானிப்பது அந்த நல்ல பழக்கங்கள் தான் என்பதை உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் புரிந்துகொள்வார்கள் நீங்கள் மிகவும் திறமையானவர் ஏனென்றால் நீங்கள் மிகவும் நல்ல பழக்கவழக்கங்களை வளர்த்துக் கொண்டீர்கள் அது மக்கள் உங்களை நேசிக்கவும் உங்களை மதிக்கவும் செய்யும் உயர் மட்டத்திலிருந்து மட்டுமல்லாமல் அதாவது உங்கள் முதலாளி மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் கூட மற்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நல்ல பழக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தைச் செய்யப் போகின்றன அது உங்கள் வேலையில் உங்களை இன்றியமையாத ஒருவராகவும் மாற்ற முடியாதவராகவும் மாற்றப் போகிறது கோப் மேயர் மற்றும் பிறரைப் போன்ற பல சிறந்த வணிக குருக்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள் நீங்கள் வேலை பாதுகாப்பைத் தேடினால் உங்களை இன்றியமையாத ஒருவராக மாற்றும் அந்த திறன் தொகுப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதாவது நீங்கள் மாற்றப்பட முடியாது நீங்கள் செய்யும் சில வேலைகள் நீங்கள் மட்டுமே அதை ஒரு குறிப்பிட்ட வழியில் செய்ய முடியும் வேறு யாரும் அதை செய்ய முடியாது உங்கள் பதவியை மாற்ற முடியாது திருத்த முடியாது நிலைமாற்ற முடியாது உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பணியை யாராலும் நிறைவேற்ற முடியாது அல்லது நீங்கள் செய்யும் விதத்தில் அதை சரியாக செய்ய முடியாது நீங்கள் இன்றியமையாதவராகவும் மாற்ற முடியாதவராகவும் இருக்க வேண்டும் பின்னர் அது உங்களுக்கு அதிக பாதுகாப்பை அளிக்கிறது பாதுகாப்பின் இறுதி உணர்வு மற்றும் வேலை திருப்தி உணர்வு நீங்கள் உங்கள் வேலையை மிகச் சிறப்பாகச் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களை வெளியேற்ற யாரும் விரும்பவில்லை நீங்கள் ஒரு தனியார் பள்ளியில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு பொதுப் பள்ளியில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி மத்திய அரசு அல்லது மாநில அரசு நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் ஊதியம் தற்காலிகமாக இருந்தாலும் அல்லது அது மணிநேரமாக ஊதியமாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அரசு அலுவலகத்திலிருந்து சரியான நேரத்தில் உங்களிடம் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் நல்ல பழக்கவழக்கங்களால் தீர்மானிக்கப்படும் அனைத்தும் உங்களை இன்றியமையாததாக மாற்றும் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு வேலை பாதுகாப்பை வழங்க முடியும் எந்தவொரு திரும்பப் பத்திரமும் இல்லை முதலாளியிடமிருந்து வரும் எந்த உறுதிப்பாடும் இல்லை நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நீங்கள் கெட்ட பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளத் தொடங்கும் தருணத்தில் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் எனவே உங்கள் பைத்தியக்காரத்தனமான பழக்கத்தின் காரணமாக ஒருபோதும் விலக்கப்படாதீர்கள் உங்கள் நல்ல பழக்கத்தின் காரணமாக இன்றியமையாததாகவும் மாற்ற முடியாததாகவும் மாற முயற்சிக்கவும் இப்போது மிகவும் வெற்றிகரமான நபர்களின் சில பழக்கவழக்கங்களைப் பார்ப்போம் அந்த பழக்கங்களை உங்களிடம் வளர்ப்பது மதிப்புக்குரியது இப்போது மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் இப்போது நீங்கள் கடினமாக உழைக்கும்போது கூடுதல் வேலை செய்ய வேண்டும் அந்த கூடுதல் வேலைக்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்காவிட்டாலும் புன்னகையுடன் கூடுதல் வேலையைச் செய்யுங்கள் அதை எண்ண வேண்டாம் நீங்கள் அந்த கூடுதல் வேலையைச் செய்ய முடிந்தால் அதை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் அந்த வேலையைச் செய்யும்போது உங்கள் கடிகாரத்தை பார்த்து வேலையை ஒருபோதும் செய்யவேண்டாம் உண்மையில் நீங்கள் வேலையைத் தொடங்க வேண்டும் அதை முடிக்க வேண்டும் பின்னர் உங்கள் கடிகாரத்தைப் பார்க்க வேண்டும் பின்னர் உங்களிடம் என்ன திட்டங்கள் உள்ளன பின்னர் அதைப் பற்றி நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதைப் பாருங்கள் நீங்கள் ஒரு வேலையைச் செய்யும்போது இடையில் இல்லை ஏனென்றால் அது உங்களை திசைதிருப்பப் போகிறது அது உங்களை திசை மாற்றப் போகிறது கடிகாரத்தைப் பார்க்காமல் பணியை முடிக்கவும் மிகவும் வெற்றிகரமான மக்கள் உருவாக்கிய மற்றொரு முக்கியமான பழக்கம் இது நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நான்காவது பழக்கம் என்னவென்றால் நீங்கள் முடிக்கும் வரை வேலை செய்யுங்கள் ஒரு பணியை முழுமையாக்காமல் விடாதீர்கள் இதனால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் அன்று இரவு நீங்கள் நிம்மதியாக தூங்கவும் முடியும் அந்த நாளுக்காக நீங்கள் எடுத்த பணி அல்லது நீங்கள் செய்யத் திட்டமிட்ட பல நடவடிக்கைகள் அதை முடித்து அமைதியாக படுக்கச் செல்லுங்கள் அன்று இரவு நன்றாகத் தூங்குங்கள் மூளை நினைக்கும் ஓ இன்று இன்று ஒரு முழுமையான பணி செய்யப்பட்டது பின்னர் முடிக்கப்பட்டது எனவே நான் ஓய்வெடுக்க முடியும் நான் இந்த பையனை ஊடுருவும் எண்ணங்கள் முழுமையற்ற நடவடிக்கைகளால் தொந்தரவு செய்ய மாட்டேன் அடுத்தது புள்ளி ஐந்து உங்களை வெற்றிக்கு வழிநடத்தும் நல்ல பழக்கத்தை வளர்ப்பது பற்றி எல்லா நேரத்திலும் மிக முக்கியமான இலக்கில் கவனம் செலுத்துங்கள் இது ஒரு அற்பமான செயல்பாடு என்று உங்களுக்குத் தெரிந்தால் அதற்கு நேரத்தை செலவிட வேண்டாம் மிக முக்கியமான குறிக்கோளில் கவனம் செலுத்துங்கள் முன்னுரிமை கொடுங்கள் இன்று நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள் அடுத்தது ஆறாவது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதிக நேரத்தை செலவிட வேண்டாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒன்றுக்கு அதிக நேரத்தை செலவிட்டால் அது முற்றிலும் பயனற்றது எடுத்துக்காட்டாக உங்கள் பென்சிலை கூர்மைப்படுத்துவது போன்ற ஒரு எளிய விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் ஒரு பிளேடை எடுத்து பின்னர் கூர்மைப்படுத்தத் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் மிகவும் அழகாக காட்ட விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை கூர்மைப்படுத்த சுமார் 1 மணி நேரம் செலவிடுகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு ஷார்பனரைப் பயன்படுத்தினால் அதைத் தவிர்க்கலாம் உங்களுக்காக அதைச் செய்யுமாறு மக்களைக் கேட்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் அதைத் தவிர்க்கலாம் ஆனால் அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை நீங்கள் ஒரு சிறிய செயல்பாட்டில் செலவிடுகிறீர்கள் நீங்கள் ஒரு முக்கியமான செயல்பாட்டில் அதிக செலவு செய்ய முடிந்தால் அது உங்களை வளர்ச்சிக்கு வழிநடத்தும் எனவே முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒன்றுக்கு ஒருபோதும் அதிக நேரத்தை செலவிட வேண்டாம் கடைசியாக இந்த சொற்பொழிவுக்கு 100 சதவீதம் கவனம் செலுத்துங்கள் கவனமாக இருங்கள் நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் முழுமையாக இருங்கள் உடல் மனமும் பின்னர் ஆவியும் உணர்ச்சியும் அனைத்தும் உங்களுடன் இருக்கட்டும் உங்களால் அதில் 100 சதவீதம் கவனம் செலுத்த முடிந்தால் மற்றவர்களை விட விரைவாக அதை முடிப்பீர்கள் மற்றவர்கள் அடிக்கடி திசைதிருப்பப்படுகிறார்கள் குழந்தை பருவ பரிசோதனை அல்லது குழந்தை பருவ மகிழ்ச்சியை நான் நினைவில் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு லென்ஸ் கொடுக்கப்படும்போது நீங்கள் கூட நினைவில் கொள்வீர்கள் மூத்தவர்கள் ஆசிரியர்களால் எங்களுக்கு இது கற்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் லென்ஸை எடுத்து ஒரு காகிதத்திற்கு மேலே வைக்க முடிந்தால் பின்னர் நீங்கள் சூரிய ஒளியை அதன் வழியாக செல்ல அனுமதித்தால் சூரிய கதிர்கள் வெறுமனே சிதறடிக்கப்படும்போது நீங்கள் அதைத் பிடிக்க முடியாது ஆனால் நீங்கள் ஒரு லென்ஸைத் தேர்ந்தெடுக்கும்போது பின்னர் அதை ஒரு வகையான லேசர் கற்றை போல செல்ல விடுங்கள் மற்றும் காகிதம் அல்லது ஒரு தீப்பெட்டி குச்சியைத் தொடவும் அது அதை முழுமையாக எரிக்க முடியும் இப்போது அது கவனத்தின் சக்தி நீங்கள் கவனம் செலுத்த முடிந்தால் நீங்கள் பொருட்களை எரிக்க முடியும் இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் மகத்தான வெற்றியுடன் முடிக்க முடியும் மற்றவர்களை விட மிக வேகமாக அதைச் செய்ய முடியும் ஏனென்றால் உங்கள் மனம் மிகவும் கூர்மையான நிலையில் வேலை செய்கிறது மற்றும் அதை எதனாலும் திசைதிருப்ப முடியாது முழு கவனம் முழு கவனிப்பு மற்றும் ஒரு முகச் சிந்தனை உள்ளது எனவே அந்த அளவிலான ஒரு முகச் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முற்றிலும் திசைதிருப்பப்படும் இந்த உலகில் இது மிகவும் கடினம் நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும் என்பதைப் பற்றி மற்றொரு சொற்பொழிவில் கூறுகிறேன் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றிகரமான பழக்கத்தை வளர்க்க 100 சதவீதம் கவனம் செலுத்துவது முற்றிலும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது முடிவை நோக்கி நான் படித்த ஒரு கட்டுரையுடன் முடிக்க விரும்புகிறேன் அதன் இறுதிப் பகுதி இது நனவான வாழ்க்கை குறித்த ஷெல்லியின் பாணியால் நேர்மறையான மற்றும் நீடித்த மாற்றத்திற்கான திறவுகோலாகும் முழு கட்டுரையும் இணையத்தில் கிடைக்கிறது நீங்கள் அதைப் படிக்கலாம் ஆனால் இந்த பகுதி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இந்த வாரம் பழக்கவழக்கங்கள் குறித்த நமது முழு விவாதத்திற்கும் இது பொருத்தமான முடிவாகும் நீங்கள் உண்மையிலேயே வேலை செய்யும் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உச்ச செயல்திறனை அடைய முடியும் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் உண்மையிலேயே வேலை செய்யும் வாழ்க்கையை வாழ முடியும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் பயப்படுகிறீர்கள் சந்தேகப்படுகிறீர்கள் எதிர்மறையான சிந்தனை குரங்கு போல் மனதில் சிதறடிக்கிறது உங்களால் அதைச் செய்ய முடியாது என்று ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வேலை செய்யும் வாழ்க்கையை வாழ முடியும் என்று நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உச்ச செயல்திறனை நீங்கள் அடைய முடியும் ஒரு அம்சம் அல்ல ஆனால் வாழ்க்கையின் எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள முடிவது மட்டுமல்ல ஆனால் செழிக்கவும் முடியும் நீங்கள் வெற்றிகரமான பழக்கங்களை வளர்த்துக் கொண்டால் சோதனைக் காலங்களில் கூட நீங்கள் மாற்றியமைப்பீர்கள் பின்னர் நீங்கள் செழித்து வளர்வீர்கள் நீங்கள் செழித்து வளர்வீர்கள் சக்திவாய்ந்த மாற்றம் சாத்தியமாகும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையை உருவாக்க உங்களுக்கு முழு திறன் உள்ளது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையை உருவாக்க உங்களுக்கு முழு திறன் உள்ளது இதை ஒரு குறிப்புடன் முடிக்கிறேன் ஆனால் தனித்துவமாக இருங்கள் நீங்கள் செய்யப் போகும் தேர்வில் முற்றிலும் கவனமாக இருங்கள் நல்ல பழக்கவழக்கங்களைத் தேர்ந்தெடுத்து வெற்றிகரமான பழக்கங்களை வளர்த்து உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் மிகவும் வெற்றியடைந்து இறுதியில் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கவும் எந்த வருத்தமும் இல்லாமல் வாழ்க்கையை வாழவும் பணியுடன் மீண்டும் ஒரு நல்ல நேரத்தை கழியுங்கள் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி இனிய நாளாக இனிய வாரமாக அமையட்டும் நாங்கள் கொடுத்த வேலையை நீங்கள் ஒரு முறை செய்து மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன்